நமஸ்கார் எனவே நேற்று மெஷ் அனாலிஸிஸ் பற்றி விவாதித்தோம் கரண்ட் ஆதாரங்கள் கிடைத்தால் மெஷ் அனாலிஸிஸ் எவ்வாறு செய்யப்படும் என்பதையும் விவாதித்தோம் கரண்ட் மூலமானது இன்டிபென்டன்ட் அல்லது பென்டன்ட் இருக்கலாம் எனவே நேற்றைய வகுப்பில் நாங்கள் விவாதித்த குறிப்பிட்ட அம்சம் எனவே இன்று நாம் நோடல் அனாலிஸிஸ் பற்றி விவாதிப்போம் எனவே பார்ப்போம் நோடல் அனாலிஸிஸ் என்றால் என்ன உண்மையில் நோடல் அனாலிஸிஸ் நோடு வோல்டேஜ் பயன்படுத்தி சர்க்யூட் அனாலிஸிஸ் செய்வதற்கான ஒரு செயல்முறையை வழங்குகிறது எனவே மெஷ் அனாலிஸிஸ் ல் நாம் மெஷ் கரண்ட் பற்றி அதிக அக்கறை கொண்டுள்ளோம் மேலும் சர்க்யூட் தீர்வு காண மெஷ் கரண்ட் பயன்படுத்துகிறோம் இங்கே நாம் சர்க்யூட் வட்டத்தை தீர்க்க நோடு வோல்டேஜ் ஒரு சர்க்யூட் மாறியாகப் பயன்படுத்துவோம் இப்போது நோடு என்பது ஒரு நெட்வொர்க்கின் நெட்வொர்க் நோடு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிளைகள் இணைந்த ஒரு புள்ளியாக வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட உருவத்தை நீங்கள் கண்டால் இந்த படத்தில் நீங்கள் 1 2 3 4 5 மொத்த நோடுகளாக இருக்கும் இப்போது நோடு 4 எனப்படும் இந்த குறிப்பிட்ட நோடு ஐப் பார்த்தால் நீங்கள் இம்பிடன்ஸ் ZA மற்றும் வோல்டேஜ் மூலம் VX இல் சேர்கிறீர்கள் இதேபோல் நோடு 1 இல் நீங்கள் ZD ஐ ஒரு இம்பிடென்ஸ் ஆகவும் ZA ஒரு இம்பிடென்ஸ் ஆகவும் ZB ஒரு இம்பிடென்ஸ் ஆகவும் சேர்கிறீர்கள் எனவே நோடு 1 க்கு மூன்று இணைப்புகள் உள்ளன இதேபோல் நோடு 2 க்கும் மூன்று இணைப்புகள் உள்ளன அவை ZB ZE ZC நோடு 5 இல் ZC மற்றும் VY ஆகிய இரண்டு இணைப்புகள் மட்டுமே இருக்கும் அந்த எல்லா நோடுகளிலும் ஒரு நோடு நோடு 3 எனப்படும் குறிப்பு நோடு ஆக கருதப்படுகிறது எனவே இப்போது இந்த நோடு இந்த நோடிலிருந்து வேறுபட்டது இந்த நோடு குறைந்தது மூன்று கிளைகளைக் கொண்டுள்ளது மற்றும் இந்த நோடில் இரண்டு கிளைகள் மட்டுமே உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட நோடை எப்படி அழைப்போம் இந்த குறிப்பிட்ட நோடு முதன்மை நோடு என்றும் மற்ற நோடுகள் ஒரு எளிய நோடு என்றும் அழைக்கப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட கரண்ட் க்கு முதன்மை நோடு என்ன எனவே இந்த குறிப்பிட்ட கரண்ட்டின் முதன்மை நோடு நோடு 1 நோடு 2 மற்றும் நோடு 3 ஆக இருக்கும் நோடு 4 மற்றும் நோடு 5 எளிய நோடுகளாகும் எனவே முதன்மை நோடுகளின் முக்கியத்துவம் என்ன என்பதைப் பார்ப்போம் நோடு வோல்டேஜ் என்றால் என்ன நோடு வோல்டேஜ் என்பது ஒரு குறிப்பிட்ட நோடின் வோல்டேஜ் ஆகும் இது மற்றொரு நோடு தொடர்பாக ஒரு குறிப்பு நோடு என அழைக்கப்படுகிறது எனவே இந்த உருவத்திலிருந்து நாம் என்ன காணலாம் இதை நீங்கள் ஒரு V13 என்று சொன்னால் அதாவது நோடு எண் 3 ஐக் குறிக்கும் V1 வோல்டேஜ் எனவே இவை எங்கள் குறிப்பிட்ட வழக்கில் நோடு 3 எனப்படும் குறிப்பு நோடு தொடர்பாக நோடுகள் நோடு வோல்டேஜ் களாக இருக்கும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் முதன்மை நோடு களாக இருக்கும் அந்த நோடுகளை மட்டுமே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் அந்த நோடுகளுக்கு நாம் ஒதுக்கும் வோல்டேஜ் கள் நோடல் பகுப்பாய்விற்கான கரண்ட் மாறிகள் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட உருவத்தில் நீங்கள் பார்த்தால் V43 V13 V23 மற்றும் V53 நான்கு நோடு வோல்டேஜ் கள் நோடு 3 எப்போதும் பூஜ்ஜிய ஆற்றலில் இருக்கும் ஏனெனில் நாங்கள் அதை ஒரு குறிப்பாகக் கருதினோம் எனவே இந்த நோடைப் பொறுத்தவரை அனைத்தும் கருதப்படும் எனவே நோடு 4 நோடு 5 எளிய நோடு களாகவும் நோடு 1 மற்றும் நோடு 2 முதன்மை நோடுகளாகவும் உள்ளன எனவே நோடல் பகுப்பாய்வைப் பயன்படுத்தி கரண்ட் பகுப்பாய்வில் முதன்மை நோடில் உள்ள வோல்டேஜ் களைப் பற்றி நாங்கள் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் எனவே ஒரு குறிப்பு நோடாக நாம் தேர்ந்தெடுத்த நோடு 3 ஐக் கண்டோம் இப்போது நாம் V13 மற்றும் V23 ஐ குறிப்பிடுவதைக் கண்டோம் இது முதன்மை நோடு 1 மற்றும் 2 இல் உள்ள வோல்டேஜ் கள் 3 நோடு தொடர்பாக உள்ளது இப்போது நோடு 3 என்பது குறிப்பு நோடு என்று நாம் அறிந்திருப்பதால் நாம் என்ன செய்ய முடியும் எளிமைக்காக V23 க்கு பதிலாக V13 மற்றும் V2 க்கு பதிலாக V1 ஐ எழுதலாம் ஏனெனில் இது எப்போதும் குறிப்பு நோடு க்கு குறிப்புடன் இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே V1 மற்றும் V2 ஆகியவை நோடு மாறிகளாக இருக்கும் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட கரண்ட்டுக்கான கரண்ட் மாறியாக இதைச் சொல்லலாம்

இப்போது நோடல் பகுப்பாய்வின் ஒட்டுமொத்த நோக்கம் என்ன நோடல் அனாலிஸிஸ் நோக்கம் அனைத்து முக்கிய நோடு களிலும் வோல்டேஜ் களின் மதிப்புகளைத் தீர்மானிப்பதாகும் அவை குறிப்பு நோடு தொடர்பாக குறிப்பைக் குறிக்கும் எனவே இந்த விஷயத்தில் V1 மற்றும் V2 இன் வோல்டேஜ் களைக் கண்டுபிடிப்பதே குறிக்கோள் பின்னர் ஒவ்வொரு கிளையிலும் பாயும் கரண்ட் களை நாம் தீர்மானிக்க முடியும் எனவே நீங்கள் V1 மற்றும் V2 இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க முடிந்தால் இந்த குறிப்பிட்ட கரண்ட் வட்டத்தைக் கண்டால் நீங்கள் V4 இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே இங்கே V43 ஐ V4 ஆகவும் V53 ஐ V5 ஆகவும் எழுதலாம் எனவே V1 மற்றும் V2 இன் மதிப்பை நாம் அறியும்போது V4 இன் மதிப்பைக் காணலாம் ஏனெனில் அது வெறுமனே V1 Vx மற்றும் V5 க்கு V2 இன் மதிப்பு தெரிந்தால் V5 V2 Vy இன் மதிப்பைக் காணலாம் எனவே இந்த நோடு வோல்டேஜ் களைப் பெறும்போது ஓம் சட்டத்தைப் பயன்படுத்தி கரண்ட் களின் மதிப்பை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் எனவே நோடு வோல்டேஜ் களைத் தீர்மானிப்பதற்கான படிகள் என்ன என்பதை இப்போது சுருக்கமாகக் கூறலாம் முதலில் குறிப்பு நோடு ஆக ஒரு நோடை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் மீதமுள்ள n மைனஸ் 1 நோடுகளுக்கு V1 V2 Vn என வோல்டேஜ் களை ஒதுக்க வேண்டும் வோல்டேஜ் கள் குறிப்பு நோடு தொடர்பான குறிப்பு இப்போது நீங்கள் குறிப்பு நோடுகளைத் தவிர வேறு நோடுகளான n மைனஸ் 1 அல்லாத குறிப்பு நோடுகளை எடுக்க வேண்டும் மேலும் நீங்கள் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் நோடு வோல்டேஜ் களின் அடிப்படையில் கிளை கரண்ட் களை வெளிப்படுத்த ஓம் சட்டத்தைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இங்கே குறிப்பு அல்லாத அனைத்து நோடுகளுக்கும் சமன்பாடுகளை எழுதலாம் ஆனால் கரண்ட் அனாலிஸிஸ் செய்யும் போது நீங்கள் முதன்மை நோடுகளுக்காக எழுதும் சமன்பாடுகளைப் பற்றி அதிக அக்கறை காட்டுவீர்கள் ஏனெனில் முதன்மை நோடு க்கு நீங்கள் எழுதும் சமன்பாடுகள் முதலில் தீர்க்கப்படும் பின்னர் மற்ற குறிப்பு அல்லாத நோடுகளின் வோல்டேஜ் மதிப்பு தீர்க்கப்படும் இப்போது அறியப்படாத நோடு வோல்டேஜ் களைப் பெறுவதற்கு நீங்கள் ஒரே நேரத்தில் சமன்பாடுகளை தீர்க்க வேண்டும் எனவே நோடு வோல்டேஜ் களைக் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் போது நீங்கள் பின்பற்றும் மூன்று முக்கிய படிகள் இவை இப்போது இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டை எவ்வாறு மேற்கொள்வோம் இது நாம் முன்பு பார்த்த கரண்ட் என்று வைத்துக் கொள்வோம் நோடல் பகுப்பாய்வைப் பயன்படுத்துவோம் மற்றும் V2 இல் V1 நோடு வோல்டேஜ் களின் மதிப்புகளைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் அதன்படி நீங்கள் V5 மற்றும் V4 என்று சொல்லும் வோல்டேஜ் களையும் கரண்ட் களையும் காணலாம் கிளைகளில் பாயும் கரண்ட் கள் இப்போது நோடு 1 என்ற முதல் நோடை எடுத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் நோடு 1 ஐப் பார்த்தால் நோடிலிருந்து வெளியேறும் அனைத்து கிளை கரண்ட் களும் அனைத்து கிளை கரண்ட் களும் நோடை விட்டு வெளியேறுகின்றன என்று நீங்கள் கருதுவீர்கள் எனவே கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தின்படி அந்த சந்திப்பில் சில கரண்ட் கள் 0 ஆக இருக்கும் எனவே நீங்கள் என்ன சொல்ல முடியும் I1 I2 மற்றும் I3 என நீங்கள் எழுதக்கூடிய மூன்று கரண்ட் கள் இவை என்று நீங்கள் கூறலாம் பின்னர் I1 I2 I3 0 இப்போது நீங்கள் KCL ஐப் பயன்படுத்தியுள்ளீர்கள் இப்போது நீங்கள் I1 I2 மற்றும் I3 இன் மதிப்பை வைக்க வேண்டும் I1 இன் மதிப்பு என்ன I1 மதிப்பு V1 மற்றும் V4 க்கு இடையிலான வோல்டேஜ் வேறுபாடாக ZA ஆல் வகுக்கப்படும் எனவே வோல்டேஜ் V4 என்றால் என்ன V4 என்பது Vx ஐத் தவிர வேறில்லை ஏனெனில் Vx ஆனது V நோடு 4 மற்றும் நோடு 3 க்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே I1 க்கு நீங்கள் என்ன எழுத முடியும் I1 நீங்கள் எழுதலாம் க்கு நீங்கள் என்ன எழுத முடியும் என்பது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் I 3 I 3 மற்றும் ஆக இருக்கும் நோடு 1 இன் விஷயத்தில் நீங்கள் என்ன பெறுவீர்கள் இதேபோல் நோடு 2 எனவே இறுதியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த ஸ்லைடில் குறிப்பிடப்பட்டுள்ள அதே சமன்பாட்டை நீங்கள் இறுதியில் பெறுவீர்கள் எனவே இந்த மதிப்புகளைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் போன்ற அனைத்து மாறிகளையும் நீங்கள் மறுசீரமைக்கலாம் நீங்கள் ஐ ஒன்றாக இணைக்கலாம் பின்னர் மற்றும் இரண்டையும் சமன்பாடுகளில் சேர்க்கலாம் இப்போது இன் மதிப்புகள் உங்களுக்குத் தெரிந்தால் அது மிக எளிய சமன்பாடாக இருக்கும் மதிப்பை நீங்கள் வெறுமனே வைக்கலாம் சில சமயங்களில் இந்த வடிவத்தில் எழுதுவது கடினம் நீங்கள் மாற்றாக என்ன செய்ய முடியும் நீங்கள் இம்பிடென்ஸ் ஐ என்று சேர்க்கையாக மாற்றலாம் என்பது ஆல் 1 வகுப்பதைத் தவிர வேறில்லை இதேபோல் 1 ஐ ஆகவும் 1 ஐ ஆகவும் கொண்டுள்ளது எனவே நீங்கள் இப்போது என்ன எழுத முடியும் நீங்கள் சமன்பாட்டை சேர்க்கை வடிவில் எழுதலாம் இப்போது உங்களிடம் எளிமையான சமன்பாடுகள் உள்ளன இது மற்றும் என அறியப்படாத மாறிகளுக்கு தீர்க்க முடியும் எனவே உங்களிடம் இரண்டு அறியப்படாத மாறிகள் மற்றும் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன அவை எளிதில் தீர்க்கப்படலாம் எனவே கரண்ட் சமன்பாடுகள் வோல்டேஜ் சமன்பாடுகளை ஒரு நெட்வொர்க்கின் ஒவ்வொரு முதன்மை நோடிலும் குறிப்பு நோடு தவிர்த்து எழுதலாம் எனவே நீங்கள் முதன்மை நோடு 1 மற்றும் 2 க்கு எழுதியுள்ளீர்கள் மேலும் குறிப்பு நோடு க்கு எந்த சமன்பாட்டையும் எழுத வேண்டியதில்லை எனவே உங்களுக்கு இரண்டு சமன்பாடுகள் கிடைத்தன இப்போது ஒரு கரண்ட் க்கு ஒரு தீர்வை உருவாக்க தேவையான சமன்பாடுகளின் எண்ணிக்கை உண்மையில் முதன்மை நோடுகளின் எண்ணிக்கையை விட 1 குறைவாகவே இருக்கும் எனவே இந்த படத்தில் 3 க்கான முதன்மை நோடுகள் 1 2 மற்றும் 3 எனவே தேவைப்படும் சமன்பாடுகளின் எண்ணிக்கை 3 மைனஸ் 1 ஆக இருக்கும் எனவே கரண்ட் தீர்க்க உங்களுக்கு இரண்டு சமன்பாடுகள் தேவை இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் எனவே இந்த சமன்பாடு உருவாக்கம் மூலம் நீங்கள் நோடு வோல்டேஜ் களைக் கொண்ட கரண்ட் களை தீர்க்க முடியும் அவை நோடு வோல்டேஜ் களை ஒரு மாறியாகக் கொண்டுள்ளன எனவே ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் நீங்கள் கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கீழேயுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள நெட்வொர்க்கிற்கு நாம் வோல்டேஜ் VAB ஐ தீர்மானிக்க வேண்டும் எனவே வோல்டேஜ் VAB என்றால் VA VB என்று பொருள் எனவே நீங்கள் B ஐ ஒரு குறிப்பு நோடு ஆக எடுத்துக் கொண்டால் அது 0 டிகிரியில் இருக்கக்கூடும் எனவே 0 வோல்ட் மற்றும் வோல்டேஜ் VAB இல் நோடு A இல் வோல்டேஜ் தவிர வேறில்லை எனவே நீங்கள் எவ்வாறு தீர்ப்பீர்கள் நீங்கள் மீண்டும் முதன்மை நோடுகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே முதன்மை நோடுகள் என்ன இங்குள்ள முதன்மை நோடுகள் 1 மற்றும் B ஆகும் ஏனெனில் இவை மூன்று நோடுகளில் இணைக்கப்பட்ட கிளைகளின் எண்ணிக்கை மட்டுமே எனவே உங்களுக்கு முதன்மை நோடுகள் கிடைத்துள்ளன இப்போது அதில் ஒரு நோடல் சமன்பாடு மட்டுமே தேவைப்படுகிறது ஏனெனில் நீங்கள் B ஐ ஒரு குறிப்பு நோடு ஆக எடுத்துள்ளீர்கள் எனவே என்ற நோடு 1 இல் வோல்டேஜ் தீர்க்க நீங்கள் ஒரு சமன்பாட்டை மட்டுமே எழுத வேண்டும் எனவே நீங்கள் கிர்ச்சோப்பின் கரண்ட் சட்டத்தை நோடு 1 இல் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் இந்த கரண்ட் இது மற்றும் இந்த கரண்ட் I எனவே நீங்கள் எழுதினால் I இல் செல்கிறேன் வெளிவருகிறது எனவே நான் க்கு சமமாக இருக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நோடு வோல்டேஜ் களின் அடிப்படையில் கரண்ட் களின் மதிப்புகளை நீங்கள் எழுத வேண்டும் எனவே க்கு மதிப்பு என்ன இது அடிப்படையில் நீங்கள் ஏற்கனவே ஒரு குறிப்பு நோடு ஆக எடுத்துள்ள நோடு எனவே ஐ 16 ஓம் எதிர்ப்பால் வகுக்கப்படும் இதேபோல் க்கு நீங்கள் என்ன எழுத முடியும் ஐ முழுமையான கிளையின் இம்பிடன்ஸ் ஆல் வகுக்கலாம் எனவே இப்போது இம்பிடன்ஸ் என்ன இது ரெசிஸ்டென்ஸ் எனவே இது 4 இது இண்டக்டன்ஸ் எனவே நீங்கள் வெறுமனே j3 ஐ எழுதலாம் எனவே கரண்ட் என்னவாக இருக்கும் இது 4 j3 இல் ஆக இருக்கும் இது எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கரண்ட் மதிப்புக்கு சமமாக இருக்கும் எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் இதை வெறுமனே தீர்க்க வேண்டும் ஏனென்றால் இங்கே உங்களிடம் 1 தெரியாதது மட்டுமே உள்ளது அதை தீர்க்க உங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடைத்துள்ளது நீங்கள் வெறுமனே V 1 ஐ எடுத்து அதை தீர்க்க நீங்கள் V 1 இன் மதிப்பை 79 1 ஆக 28 34 டிகிரி கோணத்துடன் பெறுவீர்கள் எனவே நீங்கள் V 1 இன் மதிப்பைப் பெற்றீர்கள் ஆனால் V A இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பதே நோக்கம் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் கரண்ட் இன் மதிப்பை நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது A மற்றும் B க்கு இடையில் இருக்கும் இந்த குறிப்பிட்ட பிரிவில் வீழ்ச்சி என்ன என்பதை நாம் காண வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் ஓமின் விதியைப் பயன்படுத்துவீர்கள் கரண்ட் பாய்கிறது எதுவாக இருந்தாலும் அது மற்றும் எதிர்ப்பால் 4 ஆல் பெருக்கப்படுவது நோடு A இல் வோல்டேஜ் ஆக இருக்கும் எனவே V AB என்னவாக இருக்கும் I Y 4 இது எதிர்ப்பாகும் எனவே நீங்கள் வெறுமனே V 1 4 j3 V 1 இன் மதிப்பை 79 1 found 28 எனவே இதை நீங்கள் எளிதாக தீர்க்கலாம் மற்றும் மதிப்பைக் கண்டறியலாம் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள நெட்வொர்க் ன் ஒவ்வொரு கிளையிலும் கரண்ட் பாய்ச்சலைத் தீர்மானிக்க நோடல் பகுப்பாய்வைப் பயன்படுத்தும்படி கேட்கப்பட்டால் அடுத்து மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே நீங்கள் என்ன பார்க்க முடியும் நோடு 1 மற்றும் நோடு 2 நோடு 2 என இரண்டு முதன்மை நோடுகள் இருப்பதை நீங்கள் இங்கிருந்து பார்க்கலாம் எனவே நீங்கள் முதலில் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் இன் மதிப்பைக் கண்டறிந்தால் கரண்ட் மதிப்புகளை மற்றும் ஆகியவற்றைக் காணலாம் இங்கே மற்றும் இவை அனைத்தும் நோடு 1 இலிருந்து வெளியே எடுத்துள்ளன எனவே நீங்கள் ஐ எழுதலாம் இப்போது நீங்கள் மற்றும் இன் மதிப்பை வைக்க வேண்டும் என்றால் என்ன இப்போது நீங்கள் எதைத் தீர்த்துக் கொண்டால் V 1 இன் மதிப்பை ஆக பெறுவீர்கள் எனவே நீங்கள் இன் மதிப்பைப் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் இன் மதிப்புகளை மற்றும் இல் வைக்க வேண்டும் நீங்கள் மதிப்பை வைக்கும் போது கரண்ட் களின் மதிப்புகளைப் பெறுவீர்கள் சரி எனவே இந்த வழியில் அவற்றின் கரண்ட் களின் மதிப்பை இந்த வழக்கில் உள்ள கிளை கரண்ட் கள் என்பதை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம் மேலும் நீங்கள் சர்க்யூட் ஐ தீர்க்க முடியும் இப்போது இந்த விஷயத்தில் மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நோடு வோல்டேஜ் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இங்கே மூலமானது ஒன்று சுயாதீன நடப்பு மூலமாகும் இரண்டாவது சார்பு கரண்ட் மூலமாகும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் சார்புடைய மற்றும் சுயாதீனமான கரண்ட் மூலத்தைக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எவ்வாறு கரண்ட் க்கு தீர்வு காண்பீர்கள் முந்தைய எடுத்துக்காட்டில் செய்த அதே நடைமுறையை நீங்கள் பின்பற்றுவீர்கள் முதலில் நீங்கள் முதன்மை நோடுகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் முதன்மை நோடுகள் என்ன இந்த வழக்கில் இது முதன்மை நோடு ஆக இருக்கும் ஏனெனில் இங்கே 1 2 மற்றும் 3 கிளைகள் இணைகின்றன 2 முதன்மை நோடு ஆகும் ஏனெனில் மூன்று ரெசிஸ்டென்ஸ் இங்கே இணைக்கப்பட்டுள்ளன நோடு 3 முதன்மை நோடு ஆகும் ஏனெனில் இரண்டு ரெசிஸ்டென்ஸ் 1 சார்பு கரண்ட் மூலமும் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் 0 எப்படியும் முதன்மை நோடு ஆனால் இது குறிப்பு நோடு எனவே இதை ஒரு குறிப்பு நோடு ஆக கருதினோம் இப்போது கரண்ட் க்கு தீர்வு காண்போம் நோடு 1 இலிருந்து நீங்கள் என்ன பெறுவீர்கள் நோடு 1 விஷயத்தில் கரண்ட் மதிப்பு இது என்று கூறுகிறது இது I இது என மற்றொரு மதிப்பை எடுக்கலாம் எனவே என்ன நடக்கும் 3 ஆம்பியர் கரண்ட் உள்ளே சென்று மற்றும் ஆகியவை வெளியே செல்கின்றன எனவே நீங்கள் என எழுதுவீர்கள் இப்போது கரண்ட் அடிப்படையில் வோல்டேஜ் மாற்றுவதன் அடிப்படையில் இந்த மதிப்பை எழுதியுள்ளீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் நோடு வோல்டேஜ் களின் மதிப்பை என ஒதுக்கியுள்ளீர்கள் அதாவது நீங்கள் தீர்க்க மூன்று சமன்பாடுகள் தேவை ஏனெனில் உங்களிடம் இப்போது மூன்று அறியப்படாத உள்ளன எனவே வோல்டேஜ் இன் அடிப்படையில் கரண்ட் ஐ எழுதும்போது நீங்கள் என்ன எழுத முடியும் நீங்கள் பெறும் மற்றொரு சமன்பாடு ஆகும் எனவே இது KCL ஐ நோடு 1 இல் பயன்படுத்தும்போது நீங்கள் பெறும் சமன்பாடு ஆகும் இதேபோல் நோடு 2 க்கு உள்ளே செல்கிறது மற்றும் மற்றும் வெளியே செல்கின்றன எனவே க்கு சமமாக இருக்கும் மற்றும் க்கும் சமம் எனவே நீங்கள் தீர்க்கும்போது ஆகியவற்றின் அடிப்படையில் மற்றொரு சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இதேபோல் நோடு 3 க்கு நீங்கள் இந்த வழக்கில் எழுதினால் நோடு 3 பிளஸ் ஆகும் ஏனெனில் இது கீழ்நோக்கிய திசையில் இருப்பதால் இதை எழுதலாம் இது வெளியே செல்கிறது இவை இரண்டும் நோடு ல் செல்கின்றன எனவே நீங்கள் ஐ எழுதலாம் சரி எனவே இந்த சார்பு கரண்ட் மூலத்தில் நீங்கள் இன் மதிப்பை வைப்பீர்கள் எனவே நீங்கள் இன் மதிப்பைப் பெறுவீர்கள் பின்னர் மற்றும் எனவே நீங்கள் நோடு 3 இலிருந்து மற்றொரு சமன்பாட்டைப் பெற்றீர்கள் இப்போது உங்களுக்கு மூன்று அறியப்படாத மற்றும் உள்ளன மேலும் உங்களுக்கு மற்றும் மற்றும் என மூன்று சமன்பாடுகள் கிடைத்துள்ளன எனவே இப்போது உங்களிடம் மூன்று சமன்பாடுகள் உள்ளன மூன்று அறியப்படாதவை நீங்கள் அந்த மூன்று சமன்பாடுகளையும் தீர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் வெறுமனே மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே தீர்மானிக்க கேட்கப்படும் நோடு வோல்டேஜ் கள் இந்த வழியில் கணக்கிடப்பட்டுள்ளன எனவே இந்த வழியில் நீங்கள் நோடல் பகுப்பாய்வின் உதவியுடன் எந்த வகை சமன்பாடு எந்தவொரு கரண்ட் நெட்வொர்க்கையும் தீர்க்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட வாரத்தில் நோடு வோல்டேஜ் நோடல் அனாலிஸிஸ் மற்றும் மெஷ் அனாலிஸிஸ் பற்றி விவாதித்தோம் எனவே கரண்ட் களின் அடிப்படையில் கரண்ட் அளவுருக்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் மெஷ் பகுப்பாய்வைப் பயன்படுத்தலாம் மேலும் நோடு வோல்டேஜ் களைக் கண்டறியவும் உங்களிடம் கேட்கப்படும் போது நீங்கள் நோடல் பகுப்பாய்வைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் இரண்டு அனாலிஸிஸ் களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் மெஷ் அனாலிஸிஸ் கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்தைப் பொறுத்தது என்பதையும் நோடல் அனாலிஸிஸ் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பொறுத்தது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆனால் சில சமயங்களில் இரண்டு நிகழ்வுகளிலும் உங்களுக்கு வோல்டேஜ் கிர்ச்சோஃப் சட்டங்கள் இரண்டும் தேவைப்படலாம் சட்டம் மற்றும் கரண்ட் தீர்க்க கரண்ட் சட்டம் எனவே இதன் மூலம் இன்றைய அமர்வை முடிப்போம் அடுத்த வாரத்தில் பல்வேறு நெட்வொர்க் தியரங்களைப் பற்றி விவாதிப்போம் நன்றி